மூன்று கட்ட அலைவடிவ ABC யை α β ஆயத்தொகுதிகளாகவும் α β ஆயத்தொகுப்புகளிலிருந்து D Q ஆயத்தொகுதிகளாகவும் அதாவது DC ஆயத்தொலைவுகள் ஆக மாற்றுவது எப்படி என்பதை இப்போது பார்ப்போம் இப்போது இந்த மூன்று கட்ட அலைவடிவத்தைக் கவனியுங்கள் அவற்றை நாம் வரையலாம் இது நேர அச்சில் உள்ள மூன்று கட்ட அலைவடிவம் அதாவது a கட்டம் b கட்டம் c கட்டம் மறுபடியும் a கட்டம் எனவே ஒவ்வொன்றும் தனித்தனியான நேரம் அலை வடிவம் ஆகும் இதை முன்பு போலவே இடஞ்சார்ந்த ஆயக்கட்டுகளிலும் குறிப்பிடப்படலாம் இப்போது நீங்கள் மூன்று தளங்களை வைத்திருக்கலாம் a கட்டம் ஒரு கிடைமட்ட தளத்தில் இருக்கிறது என்று சொல்லலாம் b கட்டம் ஆனது 120 டிகிரி தளத்தில் இருக்க முடியும் b கட்டம் மற்றொரு தளத்தில் இருந்தால் அது முந்தைய a தளத்திலிருந்து 240 டிகிரி ஆக இருக்க வேண்டும் எனவே அவைகளின் வீச்சுகள் இடஞ்சார்ந்த ஆயக்கட்டுகளில் இருக்கும் எனவே எனக்கு மூன்று அச்சுகள் உள்ளன a அச்சு b அச்சு மற்றும் c அச்சு அவை 120 டிகிரி இடைவெளியில் அல்லது 2π 3 ரேடியன்கள் இடைவெளியில் இருக்கின்றன அச்சின் எதிர்மறை பகுதிகளையும் மற்றுமொரு வண்ணத்தில் வரைகிறேன் b கட்டம் a இல் இருந்து 2π 3 ரேடியன்கள் c கட்டம் a இல் இருந்து 4 π3 ரேடியன்கள் ஆக எதிர் கடிகார திசையில் அளவிடப்படுகின்றன இப்போது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இது போன்ற ஒரு குறிப்பு வரியைக் கவனியுங்கள் இந்த தருணத்தில் a கட்டம் அதிகபட்சமாக உள்ளது b கட்டம் மற்றும் c கட்டம் எதிர்மறை 0 5 ஆக இருக்கிறது எனவே நான் a கட்ட மதிப்பை ஒரு கிடைமட்ட அச்சின் வழியே a கட்ட திசையெண் ஆகப் பொருத்துகிறேன் அதன் மதிப்பு 1 இது அனைத்தும் சைன் அலைகள் மற்றும் வீச்சு 1 ஐக் கொண்டுள்ளது என கூறலாம் இப்போது b கட்டம் மற்றும் c கட்டம் இரண்டும் இங்கே ஒரு சந்திப்பு புள்ளியில் உள்ளன அவைகளின் வீச்சு 0 5 ஆக உள்ளன இப்போது நான் எதிர்மறை 0 5 ஐ வைக்கும்போது b கட்ட அச்சு இங்கே உள்ளது எதிர்மறை 0 5 இங்கே உள்ளது மற்றும் c கட்ட அச்சு இங்கே உள்ளது எதிர்மறை c கட்ட அச்சு அந்த பக்கத்தில் உள்ளது எனவே c ஐ 0 5 என்று கூறுவேன் இப்போது இவை இரண்டும் ஒட்டுமொத்த பயன் திசையனுக்கு பங்களிக்கின்றன இது 60 டிகிரி இதுவும் 60 டிகிரி எனவே cos 60 என்பது 0 5 ஆகும் எனவே 0 5 பெருக்கல் 0 5 என்பது 14 மீண்டும் 0 5 பெருக்கல் 0 5 என்பது 14 14 மற்றும் 14 ஆகும் எனவே இவை இரண்டும் 0 5 ஆக சேர்க்கப்படும் எனவே நீங்கள் மொத்தம் 32 1 5 ஆக இருக்கும் எனவே உங்களிடம் அனைத்து யூனிட் சைன்களும் இருந்தால் 32 பயன் திசையன் விளைவாக இருப்பதை காண்பீர்கள் இந்த கட்டங்களை கட்ட மின்னழுத்தம் அல்லது கட்ட மின்ஓட்டங்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம் இந்த குறிப்பு வரியை நேர அச்சில் சுமூகமாக நகர்த்தினால் இங்கே இந்த திசையன் 32 ஆரம் கொண்ட வட்டமாக மாற்றப்படும் எனவே α β அமைப்பைக் கொண்ட இரண்டு கட்ட அமைப்பைப் போலவே இதுவும் வரும் நாம் இப்போது இந்த மூன்று கட்ட அமைப்பை α β அமைப்பாக மாற்ற வேண்டும் எனவே நீங்கள் அதை ஒரு இரண்டு கட்ட அமைப்பு ஆர்த்தோகனல் அமைப்பு போன்ற α β அமைப்பிலிருந்து பெறுவீர்கள் மேலும் நாம் அதை சுழலும் d q மாதிரி அமைப்பாக மாற்றலாம் இதனுடன் நான் இந்த திசையில் ஒரு பயன்திசையன் வருவதை உணர்கிறேன் பின்னர் இந்த நேரத்தை மாற்றி பார்க்கும்போது இந்த கட்டத்தில் c அதிகபட்ச எதிர்மறையானது என்று சொல்லலாம் எனவே இது இந்த வரியுடன் உள்ளது எனவே இதன் விளைவாக திசையன் அல்லது ஒரு குறிப்பு இப்படி இருக்கும் நான் வேறொரு நேரத்திற்கு மாறினால் இங்கே b அதிகபட்சம் B உடன் உள்ளது எனவே இந்த திசையில் செல்வதை நீங்கள் காண்பீர்கள் பின்னர் இதன் விளைவாக இந்த திசையில் எதிர்மறை a இருப்பதைப் பார்க்கலாம் இங்கே c அதிகபட்சம் இது இந்த திசையில் இருப்பதை நீங்கள் காண்பீர்கள் பின்னர் இங்கே b எதிர்மறை அதிகபட்சம் இது இந்த திசையில் உள்ளது பின்னர் மீண்டும் ஒரு சுழற்சி முடிகிறது எனவே இதன் விளைவாக வரும் திசையன் ஒரு முழுமையான சுழற்சியை உருவாக்குகிறது எனவே இது இந்த வட்டத்தை இந்த முறையில் உருவாக்குகிறது இப்போது α β அச்சுகளை நான் வரைகிறேன் இப்போது எனக்கு α β அச்சு உள்ளது நான் ஒரு abc அச்சுகளை அதன் மீது பொறுத்துகிறேன் பின்வரும் ra rb மற்றும் rc திசை எண்களை எடுத்துக் கொள்கிறேன் எனவே இது ஒரு தன்னிச்சையான திசையன் நாம் எடுத்துக் கொண்டது எனவே ra என்பது y அச்சில் உள்ளது rb என்பது B அச்சில் உள்ளது rc என்பது C அச்சுடன் உள்ளது இப்போது நம்முடைய பணி abc திசையன்களை மாற்றுவதாகும் இது ia ib ic அல்லது va vb vc ஐ குறிக்கும் எனவே இவை α β ஒருங்கிணைப்பு அமைப்புக்கு தன்னிச்சையான abc திசையன்கள் எனவே நாம் abc to α β உருமாற்றம் செய்கிறோம் இப்போது R திசையன் ra rb rc இன் கலவையாகும் ra ej0 துருவ ஆயத்தொலைவு rb b அச்சுடன் 2π 3 கோணத்தில் அதாவது rb e2π 3 மற்றும் rc என்பது c அச்சை பொறுத்து rc e2π 3 ஆகும் எனவே இது பயன் திசையன் R இப்போது அதை விரிவாக்குங்கள் உங்களிடம் ra rbcos 2π 3 rc cos 4π 3 j rb sin 2π 3 rc sin 4π 3 உள்ளது இது ஒரு நிழல் பகுதி இப்போது காஸ் மற்றும் சைன்களுக்கான மதிப்புகளை பிரதி இட்டால் ra rb 2 rc 2 ஏனெனில் Cos 2π 3 என்பது 12 cos 4π 3 என்பது 12 எனவே இது உண்மையான பகுதியாக இருக்கும் மேலும் jrb √ √3 2 இந்த sin2π 3 கழித்தல் rc √ 32 sin4π 3 என்பது √3 2 ஆகும் எனவே இது நிழல் பகுதியாக இருக்கும் எனவே இது rα jrβ வடிவத்தில் உள்ளது எனவே இது rα ஆக இருக்கும் இது rβ ஆக இருக்கும் இப்போது இந்த rα rβ ஐ ஒரு மேட்ரிக்ஸ் வடிவத்தில் rα jrβ ஐ குறிப்போம் எனவே rα rβ என்பது ஒரு உருமாற்ற அணி அதாவது இப்போது ra 1 rb 12 rc ½ பின்னர் rβ க்கு ra இலிருந்து எந்த பங்களிப்பும் இல்லை அதாவது பூஜ்ஜியம் rb இன் பங்களிப்பு √3 2 rc இன் பங்களிப்பு √3 2 ஆகும் பின்னர் நீங்கள் அதை இந்த திசையன் ra rb rc உடன் பெருக்கலாம் எனவே இதுதான் உருமாற்றம் எனவே இதிலிருந்து நாம் rα rβ ஐப் பெறலாம் எனவே இது திசையன் Rαβ ஆகும் இது α β ஆயத்தொகுதிகளில் குறிக்கிறது மற்றும் உள்ளீடுகள் ra rb rc மற்றும் இந்த உருமாற்ற மேட்ரிக்ஸ் வைத்து நீங்கள் α β ஒருங்கிணைப்பு அமைப்பில் தேவையான rα rβ வை பெறுவீர்கள் எனவே இது abc to α β உருமாற்றம் ஆகும் இப்போது αβ ஒருங்கிணைப்பு திசையனை dq ஆக மாற்றுவோம் எனவே αβ முதல் dq உருமாற்றம் dq என்பது ஒத்திசைவான சுழலும் அமைப்பாகும்α β நிலையானது எனவே Rdq என்பது Rαβ e Jρ க்கு சமம் என்று சொல்லலாம் இங்கு ρ என்பது αβ ஒருங்கிணைப்புக்கும் dq ஒருங்கிணைப்பு அமைப்புக்கும் இடையிலான கோணம் எனவே இது rα j rβ cos ρ j sin ρ எனவே நீங்கள் அதை விரிவுபடுத்துகிறீர்கள் என்றால் இது rd மற்றும் இது rq எனவே இது rd jrq என்று பெறுவீர்கள் எனவே rd மற்றும் rq என்றால் என்ன நான் இதை மேட்ரிக்ஸ் வடிவத்தில் வைக்கலாம் rd க்கு cos ρ உள்ளே வரும் sin ρ உள்ளே வரும் rq க்கு sinρ மற்றும் cosρ மற்றும் rα rβ என உள்ளீட்டு திசை எண்களை வைக்கலாம் எனவே இந்த மதிப்புகள் எல்லாம் இந்த மேட்ரிக்ஸ் வடிவத்தில் வைக்கப்பட்டுள்ளது இது αβ முதல் dq உருமாற்றம் மற்றும் இது ஒரு திசையன் ஆகும் இது dq குறிப்பு அமைப்பில் உள்ளது என்று கூறலாம் எனவே நாம் அந்த dq குறிப்பு அமைப்பை பார்ப்போம் இது αβ ஒருங்கிணைப்பு அமைப்பு ஒரு தன்னிச்சையான திசையனை எடுத்துக்கொள்வோம் இந்த சிவப்பு கோடு ஆனது dq ஒழுங்கமைப்பின் d அச்சு மற்றும் இது செங்குத்தான q அச்சு மற்றும் dq அமைப்பு αβ அமைப்பிலிருந்து ஒரு கோணத்தால் பிரிக்கப்படுகிறது இந்த கோணம் ρ மாறுகின்ற கோணமாக இருந்தால் அது ωt இல் மாறுபடும் அங்கு ω ரேடியன் அதிர்வெண்ணைக் குறிக்கிறது எனவே இது 50 ஹெர்ட்ஸில் சுழல்கிறது என்றால் 2π 50 ஹெர்ட்ஸ் x t என்ற கோணமாக இருக்கும் மேலும் இந்த கோணம் சுழலும் 50 ஹெர்ட்ஸ் விகிதத்தில் அதிகரிக்கும் மற்றும் இந்த d q ஒருங்கிணைப்பு அமைப்பு முழுவதும் சுழன்று கொண்டிருக்கும் இந்த திசையன் என்பது மின்னோட்டம் அல்லது மின்னழுத்தத்தைக் குறிக்கிறது மற்றும் 50 ஹெர்ட்ஸில் சுழல்கிறது என்றால் பின்னர் இந்த dq குறிப்பு அமைப்பின் மின்னழுத்தம் அல்லது மின்னோட்டம் திசையனுடன் ஒத்திசைக்கப்படும் மேலும் dq அமைப்பின் எல்லா வீழல்களும் நிலையானதாக DC நிலையில் இருக்கும் எனவே நீங்கள் கட்டுப்படுத்தி சுற்றுகள் மற்றும் கட்டுப்படுத்தி வழிமுறைகளை dq அமைப்பில் வைத்தால் அனைத்து அளவீடுகளும் DC இல் தோன்றும் எனவே நான் இந்த திசையனை dq அமைப்பில் rq மற்றும் rd ஆக செலுத்தினால் rq rd இன் இந்த ஒப்பீட்டு மதிப்புகள் நிலையாக இருப்பதைப் பார்க்கலாம் இருப்பினும் இந்த திசையன் நிலையான மற்றும் αβ அச்சுகளைப் பொறுத்து மாற்றப்பட்டு இருந்தால் இப்போது αβ அச்சுகளைப் பொறுத்தவரை இந்த திசையன் சுழல்கிறது எனவே α மதிப்பு மற்றும் β மதிப்பு சைனூசாய்டல் அலை வடிவமாக இருக்கும் மற்றும் இந்த dq அமைப்பில் இங்கே பச்சை திசையனுடன் சுழன்று கொண்டிருப்பதால் rd மற்றும் rq நிலையானதாக இருக்கும் எனவே dq அமைப்பில் எல்லாம் DC என தோன்றும் இப்போது இது ஒரு கோட்பாடு ஆகும் ஆகவே abc sine அலைகள் மூன்று கட்ட சைன் அலைகளை αβ அச்சுகளை கொண்டு இரண்டு கட்ட sine அலை அளவுகளாக மாற்றியுள்ளோம் பின்னர் αβ இலிருந்து நாம் d q அமைப்பு அளவுகளாக மாற்றுகிறோம் இது நீங்கள் திசை என்னை d q அமைப்பில் வைத்து பார்க்கும் பொழுது அவை DC ஆக இருக்கும்